வணக்கம் நுண்ணலை ஒருங்கிணைந்த சுற்றுகள் பாடத்தின் மற்றொரு மாதிரிக்கு வரவேற்கிறோம் நாங்கள் எட்டாவது வாரத்தில் இருக்கிறோம் முந்தைய தொகுதியில் செயலில் உள்ள சுற்றுகளைப் பற்றி விவாதித்தபோது நாய்ஸ் கேய்ன் போன்ற பெருக்கி வடிவமைப்பின் பல்வேறு அம்சங்களைப் பற்றி விவாதித்தோம் பெருக்கி வடிவமைப்பின் மற்றொரு முக்கிய அம்சம் பெருக்கிகளில் உள்ள டி சி சார்பு ஆகும் பெருக்கிகளின் உள்ளீடு மற்றும் வெளியீடு இரண்டுமே ஒரு குறிப்பிட்ட சார்புடைய மின்னழுத்த சார்பு மின்னழுத்தத்துடன் வழங்கப்பட வேண்டும் அதாவது நீங்கள் உள்ளீடுகளின் சராசரியை எடுத்துக் கொண்டால் அது சார்பு மின்னழுத்தம் ஆகும் Iநீங்கள் அந்த சராசரியைக் கணக்கிட்டால் நீங்கள் பெறும் மின்னழுத்த மதிப்பு டி சி மதிப்பு அல்லது சராசரி மதிப்பு போன்றது மற்றும் உள்ளீடு மற்றும் வெளியீட்டில் இந்த மின்னழுத்தங்கள் அவசியம் என்பதற்கான காரணம் நீங்கள் போதுமான டிசி சார்பு மின்னழுத்தத்தை வழங்காவிட்டால் டிரான்சிஸ்டர் உள் செயல் டிரான்சிஸ்டரின் உள் அமைப்பு இயங்காது நீங்கள் ஒரு பெருக்கி மூலம் பெருக்க விரும்பும் ஒரு சமிக்ஞையை உள்ளீடு செய்தால் மட்டும் போதாது நீங்கள் சரியான சார்புடைய மின்னழுத்தத்தை வழங்குவதும் அவசியம் இதை நாம் எவ்வாறு அடைவது இந்த தொகுதியின் நோக்கம் பல்வேறு சார்புடைய கட்டமைப்புகளை அறிமுகப் படுத்துவதும் தேவையான சார்பை எவ்வாறு வழங்குவது என்பதுவும் ஆகும் பின்னர் இந்த தொகுதியில் நாம் பெருக்கி வடிவமைப்பின் அதிர்வெண் இழப்பீட்டு பகுதியை உள்ளடக்குவோம் அதாவது ஒரு பெருக்கியின் ஆதாயம் அதன் S அளவுருக்களைப் பொறுத்தது என்பதைக் கண்டோம் ஆனால் S அளவுருக்கள் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணிற்கு திட்டவட்டமானவை அதாவது நீங்கள் அதிர்வெண்ணை மாற்றினால் S அளவுருக்கள் மாறும் எனவே அதிர்வெண் மாறும்போது கூட கெய்னை நிலையானதாக வைத்திருப்பது எப்படி எனவே இந்த தொகுதியின் பிற்பகுதிகளில் அதை நாங்கள் விளக்குவோம் ஆனால் முதலில் சார்பு நெட்வொர்க்கை பற்றி பார்க்கலாம் எனவே டி சி சார்பு நெட்வொர்க்கின் நோக்கம் முதலாவது இயக்க புள்ளியை தேர்ந்தெடுப்பது எனவே இயக்க புள்ளி என்றால் எங்கள் டிரான்சிஸ்டருக்கு எந்த வகையான தன்மையைக் குறிப்பிடாமல் குணாதிசயங்கள் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் உங்களுக்கு குணாதிசயங்கள் தெரியும் குணாதிசயங்கள் கட்டுப்பாட்டு மாறுபாடு போன்றது இது Vகட்டுப்பாடு1 V கட்டுப்பாடு 2 மற்றும் பல இப்பொழுது இயக்க புள்ளியை நிலைப்படுத்துவது ஆக வைத்துக் கொள்வோம் அடிப்படை மின்னழுத்த உள்ளீட்டின் புள்ளியை நீங்கள் நிலை படுத்துகிறீர்கள் என்பதோடு மேலும் எந்த மின்னழுத்த உள்ளீடும் இந்த குறிப்பிட்ட புள்ளிக்கு மேல் இருக்கும் எனவே மாறுபாடு இந்த புள்ளிக்கு மேலே இருக்கும் அதனால் அது இயக்க புள்ளியை மிகவும் அமைப்பது போன்றதாகும் பின்னர் மற்ற நோக்கம் டி சி சார்பு நெட்வொர்க்கை நிலைப்படுத்துகிறது மேலும் தற்காலிக மாறுபாட்டிற்கு எதிராக டிரான்சிஸ்டர் செயல்பாட்டை உறுதிப்படுத்துகிறது எனவே என்ன நிகழ்கிறது என்றால் வெப்பநிலை T 1 ஐக் கருதினால் நீங்கள் மீண்டும் அதே வளைவுக்குச் சென்றால் வெப்பநிலை மாறும்போது பண்பும் மாறக்கூடும் உங்களிடம் எந்த டிசி பயாஸ் நெட்வொர்க்கும் இல்லாதிருந்தால் டிசி சார்பு பாயிண்டையும் மாற்ற வேண்டும் நீங்கள் ஏசி உள்ளீட்டை மட்டுமே சார்ந்து இருந்தால் சார்பு பாயிண்டை மாற்ற முடியாது எனவே டிசி சார்பில் மாற்றப்பட்ட பண்புகளுக்கு ஈடுசெய்ய வெப்பநிலை மாற வேண்டும் நீங்கள் டி சி பயாஸ் புள்ளியை மாற்ற விரும்பலாம் பின்னர் சார்பு நெட்வொர்க்கின் மற்றொரு குறிக்கோளாக அமைகிறது இது RF மற்றும் டி சி சிக்னல்களுக்கு இடையில் கலக்க விரும்பவில்லை எனவே டி சி பயாஸ் நெட்வொர்க் இன் மூன்றாவது பயன்பாடு டி சி மற்றும் RFஐ பிரித்தெடுப்பது ஆகும் சரி எனவே டி சி மற்றும் RF பிரிப்புக்கு என்பது நீங்கள் பயன்படுத்த வேண்டிய சார்பு நெட்வொர்க் இதுபோன்றதாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இது மிக உயர்ந்த மின்தூண்டல் மதிப்பு மற்றும் இது மிக உயர்ந்த கெப்பாசிட்டர் மதிப்பு இதனால் அதிக அதிர்வெண் மட்டுமே இதன் வழியாக செல்ல அனுமதிக்கும் இது எந்த டி யையும் கடந்து செல்ல அனுமதிக்காது இதேபோல் அதிக மின்தூண்டல் மதிப்பு இருப்பதால் அது எந்த RF ஐயும் கடந்து செல்ல அனுமதிக்காது மேலும் அது DC ஐ மட்டுமே கடந்து செல்ல அனுமதிக்கும் எனவே இது அடிப்படை எனவே இங்கே வெளியீட்டில் DC மட்டுமே வருகிறது இங்கு DC மட்டுமே வருகிறது பக்க ஆர் எஃப் இந்த பக்கத்திலிருந்து வருகிறது மற்றும் இரண்டும் கலக்கப்படுகின்றன எனவே பிரித்தல் என்பது உங்களுக்கு தனியான டி சி மின் வினியோகம் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் உங்களுக்கு ஒரு தனியான RF வினியோகம் உள்ளது மேலும் அவை இரண்டு நெட்வொர்க்குகளும் ஒன்று கொண்டு குறுக்கிடவில்லை அது இந்த சார்பு நெட்வொர்க்கால் அடையப்படுகிறது சி சார்பு நெட்வொர்க்கின் ஒரு இறுதிப் பயன்பாடும் உங்களுக்குத் தெரியும் இது மின்சார வினியோகம் இணை நீக்கலை செயல்படுத்துகிறது உங்களிடம் ஒரு டிசி மின்சார விநியோகம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள் இப்பொழுது நீங்கள் அதை டெர்மினல் இல் இணைக்கிறீர்கள் அது சக்தியை ட்ரான்சிஸ்டர் மற்றும் பெருக்கிக்கு வழங்குகிறது சி சார்பு நெட்வொர்க் இல்லாமல் அல்லது இந்த துண்டிக்கும் மின்தூண்டல் இல்லாமல் டி சி உள்ளீட்டு மின்னழுத்தத்தில் வரும் எந்தவொரு சர்ஜும் இந்த பெருக்கிக்கு சிக்கல்களை உருவாக்கும் எனவே இது உள்ளீட்டு டி யின் எந்தவொரு எழுச்சியையும் வெளியீட்டிற்கு தனிமைப்படுத்துகிறது எனவே எப்படி செய்வது எனவே இது எங்கள் அடிப்படை டி எனவே எந்தவொரு டி சி சார்புடைய சுற்றும் இதுபோன்று இருக்க வேண்டும் நான் அதை மீண்டும் வரைய முடிந்தால் மிக உயர்ந்த தூண்டல் மதிப்பு உள்ளது மற்றும் மிக அதிக கெப்பாசிட்டர்மதிப்பு உள்ளது எனது வெளியீடு RF DC ஆக இருக்கும் இந்த உள்ளமைவு ஒரு சார்புடைய T என அழைக்கப்படுகிறது முந்தைய உதாரணம் ஒரு செயலற்ற சார்பு நெட்வொர்க்குக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது சில சந்தர்ப்பங்களில் செயல் உள்ள நெட்வொர்க் சார்பு நெட்வொர்க் தேவைப்படுகிறது எனவே சார்பு நெட்வொர்க் என்றால் என்ன செயலில் உள்ள சார்பு சுற்று என்பது வெப்பநிலை மற்றும் மற்ற மின்னழுத்த மாறுபாட்டை சார்ந்திராமல் சார்பு மின்னழுத்தத்தை தோற்றுவிக்கும் எனவே இது செயலில் உள்ள சார்பு நெட்வொர்க் என்று அழைக்கப்படுகிறது முதலில் இந்த சற்று தரமான முறையில் எப்படி இயங்குகிறது என்று பார்ப்போம் IC2 மாறும்பொழுது அல்லது அதிகரிக்கும் பொழுது IC2 நேரடியாக சேர்ப்பான் மற்றும் உமிழ்ப்பான் மின்னோட்டத்திற்கு செல்கிறது ஐசிடி அதிகரிக்கும்போது R3 இன் உடைய மின்னழுத்தம் அதிகரிக்கும் R3 இன் மின்னழுத்தம் அதிகரிக்கும்போதுஇந்த டிரான்சிஸ்டர் Q 1 க்கான உமிழ்ப்பான் சேகரிப்பான் முனையத்தின் குறுக்கே உமிழ்ப்பான் முழுவதும் மின்னழுத்த வீழ்ச்சி குறையும் உமிழ்ப்பான் மற்றும் சேகரிப்பான் வழியாக இந்த மின்னோட்டம் Q 1 க்கு குறைக்கப்பட்டால் இந்த மின்னோட்டம் Q1 இல் உள்ள சேர்ப்பான் முனையத்தில் இருந்து முனையத்திலிருந்து வரும் வெளியீட்டு மின்னோட்டம் Q2 இன் அடித்தளத்திற்கு கொடுக்கப்படுகிறது மின்னோட்டம் குறைவாக இருப்பதால் Q2 இன் அடித்தளத்திற்கு செல்லும் மொத்த மின்னோட்டமும் குறைவாக இருக்கும் எனவே அடிப்படை மின்னோட்டம் குறைவாக இருப்பதால் தானாகவே Q2 இன் சேகரிப்பான் மற்றும் உமிழ்ப்பான் மின்னோட்டமும் குறையும் எனவே IC2 கூட குறைக்கப்படும் எனவே இது ஒரு சுய ஈடுசெய்யும் சுற்று போன்றது இப்போது சுற்றுகளை பகுப்பாய்வு செய்தால் பின்னர் நாம் பெறும் I C 2இன் மதிப்பு இதுதான் பீட்டா 1 மற்றும் பீட்டா 2 ஆகியவை முறையே டிரான்சிஸ்டர்Q 1 மற்றும்Q 2 ஆகியவற்றின் தற்போதைய கேய்ன்கள் இப்போது இந்த சூத்திரத்திலிருந்து நாம் பார்ப்பது என்னவென்றால் பீட்டா1 மற்றும் பீட்டா2 என்பது பெரியதாக இருந்தால் Q1 மற்றும் Q2 வின் மின்னோட்ட கேய்ன்கள் மிகப் பெரியவையாக இருக்கும் மேலும் இந்த IC2 சுயாதீனமான இந்த மதிப்பைக் குறைக்கும் இது ஒரு நிலையான மதிப்பு எனவே இந்த பின்னூட்ட பொறிமுறையின் மூலம் மொத்த சேகரிப்பான் மின்னோட்டம் Q2 க்குள் பாய்வதை உறுதிசெய்கிறோம்